அடுத்து ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் கட்டமைப்புகளைப் பற்றி விவாதிப்போம் அதில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பொதுவாக எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகிறது அதன் வெவ்வேறு கூறுகள் கணினி பயனாளர்களால் எவ்வாறு சரியாக பயன்படுத்தப்படமுடியும் என்பதைப் பற்றி நாம் விவாதிப்போம் இப்போது நாம் முதலில் விவாதிக்க போகும் கருத்து என்னவென்றால் பயனாளர்களுக்கும் ப்ராஸஸ்களுக்கும் பிற அமைப்புகளுக்கும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்கும் அனைத்து சேவைகளையும் பற்றியது ஆகும் எனவே இதைப்பற்றி நாம் முதலில் விவாதிப்போம் இப்போது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பயனாளர்களுக்கு சேவைகளை வழங்க வேண்டும் எனவே சில ஃபைல்கள் இருக்கிறதா ஒரு ஃபைலைத் திறக்க விரும்புகிறோமா ஏதாவது எழுதுகிறோமா சில டிவைஸிலிருந்து எதையாவது படிக்கிறோமா என்று கணினி பயனாளராக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு சில வினாக்களை உருவாக்கலாம் இவை பயனாளருக்கு வழங்கப்படும் சேவைகள் ஆகும் ஒரு பயனாளர் கணினியில் லாக்இன் செய்ய விரும்பலாம் இது மற்றொரு சேவையாகும் பின்னர் ப்ராஸஸ்கள் சில சேவைகள் தேவை என்று கேட்கின்றன ஏனெனில் ப்ராஸஸ் என்பது எக்ஸிக்யுஷனில் இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் ஆகும் எனவே அவை உண்மையில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் தொடர்பு கொள்ளும் கூறுகள் ஆகும் மேலும் அவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் செய்யப்படும் பணிகளைச் செய்யும் அந்த வகையில் ப்ராஸஸ்கள் சேவைகளுக்காக கோரிக்கை வைக்கின்றன அவைகள் எந்த வகையான சேவைகளைக் கோரலாம் என்பதைப் பார்ப்போம் மேலும் சேவைகளுக்கான கோரிக்கை பிற கணினிகளிலிருந்தோ நெட்ஒர்க்கிலிருந்தோ வரக்கூடும் க்ளையன்ட் சர்வர் சூழ்நிலை இருந்தால் க்ளையன்ட் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்களிடமிருந்து சர்வர் கோரிக்கைகளைப் பெறலாம் பின்னர் அவைகள் சில கன்டென்ட் அல்லது சில ஃபைல்கள் அல்லது சில டேட்டாபேஸ் அல்லது அத்தகைய சில சேவையை கோரும்போது அது ஒரு சேவை கோரிக்கையாக ஹோஸ்ட் கணினியின் ஹோஸ்ட் அமைப்பின் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு வருகிறது எனவே அது அதற்கு பதிலளிக்க வேண்டும் எனவே அது இவ்வாறு மற்ற கணினிகளுக்கு சேவையை வழங்குகிறது மற்றும் பல்வேறு வழிகளில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமின் கட்டமைப்புகள் இருக்கலாம் அது என்னவென்று நாம் பார்ப்போம் ஏனென்றால் எல்லா ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்களும் மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே வெவ்வேறு வடிவமைப்புகள் உள்ளன வெவ்வேறு கணினி வடிவமைப்பாளர்கள் இந்த வடிவமைப்பு முன்னுதாரணங்களில் ஒன்று அல்லது மற்றொன்றை பின்பற்றலாம் அதன்படி ஒட்டுமொத்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் கட்டமைக்கப்படும் பின்னர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்கள் எவ்வாறு நிறுவப்பட்டு கஸ்டமைஸ்ட் செய்யப்பட்டு எவ்வாறு துவக்கப்படுகின்றன இது ஒரு சிக்கல் நீங்கள் வரலாற்றை சிறிது பார்த்தால் பொதுவாக பழைய கணினிகள் ஒரு பூட் டிஸ்க்கை வைத்திருக்க வேண்டும் அந்த பூட் டிஸ்க் மூலம் இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்கள் தொடங்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அந்த பூட் டிஸ்க் சிதைந்துவிட்டால் அல்லது எப்படியாவது அந்த பூட் டிஸ்க் தொலைந்துவிட்டால் ஒரு கணினி துவங்க முடியாது என்பதால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது பின்னர் இந்த ஹார்ட் டிஸ்க் கணினியிலேயே உள்ளவாறு வந்தது ஹார்ட் டிஸ்க்கின் ஆரம்பத்திலுள்ள செக்டார் 0 ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் பாகங்களைக் கொண்டுள்ளது எனவே அடிப்படை இன்புட் அவுட்புட் சேவைகள் ROM இல் கிடைக்கும் போது டிஸ்க்கின் முதல் செக்டாரின் உள்ளடக்கத்தைப் படிக்க சொல்லி ப்ராஸஸரை கேட்கலாம் எனவே இது ஒருவகை நுட்பமாகும் மற்றொரு வகை நுட்பம் உள்ளது அது தின் கிளையன்ட் வகை சூழல் அதில் க்ளையன்ட் கணினிகளில் எந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அமைப்புகளும் இல்லை எனவே நெட்வொர்க்கில் அவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை அனுப்ப ஹோஸ்டை கோருகின்றன அதன்படி அவை துவங்குகின்றன எனவே அந்த வழியில் ஒரு கணினி வெவ்வேறு வழிகளில் துவங்கும் பொதுவான கட்டமைப்புகள் என்ன என்று இந்த விவாதத்தில் நாம் பார்ப்போம் முதலில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் வழங்கப்படும் சேவைகளுடன் தொடங்கலாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்யக்கூடிய சூழலை வழங்குகிறது எனவே இது ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் முதன்மை குறிக்கோள் இது ப்ரோக்ராம்களை திறமையாக எக்ஸிக்யுட் செய்யக்கூடிய சூழலை வழங்க வேண்டும் அவற்றை எளிதாக எக்ஸிக்யுட் செய்ய முடியும் இப்போது ப்ரோக்ராம்கள் மற்றும் அந்த ப்ரோக்ராம்களின் பயனாளர்களுக்கு ப்ரோக்ராமை ரன் செய்வது போன்ற சில சேவைகளை வழங்குகிறது எனவே அந்த வழியில் ஸிபியு டைம் மெமரிIO டிவைஸ் போன்றவற்றின் அடிப்படையில் ப்ரோக்ராம் ரன் ஆவதற்கு போதுமான ரிசோர்ஸ்களை அது வழங்க வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அந்த திட்டத்தின் பயனாளர்களுக்கு இது சேவைகளை வழங்க வேண்டும் எடுத்துக்காட்டாக பயனாளர் சில டேட்டாவை உள்ளிட விரும்புகிறார் எனவே அந்த டேட்டா உள்ளீடு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் மற்றும் டிவைஸ்கள் மூலம் எளிதாக்கப்பட வேண்டும் எனவே அந்த வழியில் அவை கணினியில் ரன் ஆகும் ப்ரோக்ராம்களுக்கும் அந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தும் பயனாளர்களுக்கும் சில சேவைகளை வழங்க வேண்டும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்கக்கூடிய இரண்டு வகையான சேவைகள் உள்ளன முதலில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் சேவைகளின் தொகுப்பு பயனாளருக்கு உதவக்கூடிய பஃங்ஷன்களை வழங்குகிறது எடுத்துக்காட்டாக பயனாளர் கணினியில் லாக் இன் செய்ய விரும்புகிறார் பயனாளர் ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமை ரன் செய்ய விரும்புகிறார் ரன் ஆகிக்கொண்டிருக்கும் ஒரு ப்ரோக்ராமின் தற்போதைய நிலை என்ன என்பதை பயனாளர் பார்க்க விரும்புகிறார் எனவே அந்த வகையில் பயனாளருக்கு கணினியிலிருந்து குறிப்பிட்ட தேவைகள் உள்ளன எனவே இது பயனாளருக்கு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்கும் ஒரு வகை சேவைகளாகும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பஃங்ஷனின் மற்றொரு தொகுப்பு ரிசோர்ஸ்களை பகிர்வதன் மூலம் கணினியின் திறமையான செயல்பாட்டை உறுதி செய்கிறது கணினியில் பல ரிசோர்ஸ்கள் உள்ளன இப்போது நாம் எவ்வாறு ரிசோர்ஸ்களை ஒதுக்கீடு செய்கிறோம் உண்மையில் எந்த ஒரு ப்ராஸஸும் அதற்கு ரிசோர்ஸ் தேவைப்படும்போது காத்திருக்கக் கூடாது ஒரு ப்ராஸஸ் எக்ஸிக்யுட் செய்யப்படும் போது ஒரு கட்டத்தில் ஒரு ரிசோர்ஸ் தேவை என்றால் அந்த நேரத்தில் அந்த ரிசோர்ஸ் கிடைக்க வேண்டும் இப்போது அந்த ரிசோர்ஸ்களின் எத்தனை பிரதிகள் நம்மிடம் உள்ளன இப்போது அது மிகவும் முக்கியமான கேள்வி எடுத்துக்காட்டாக 2 ப்ரோக்ராம்கள் அல்லது 2 ப்ராஸஸ்கள் சில டேட்டாவை ப்ரின்டரில் அச்சிடுவதற்காக முயன்றால்அப்போது நீங்கள் கணினியுடன் எத்தனை ப்ரின்டர்களை இணைத்துள்ளீர்கள் பொதுவாக 1 அல்லது அதிகபட்சம் 2 ப்ரின்டர்கள் இணைக்கப்படுகின்றன ஆனால் அவுட்புட்டில் சில டேட்டாவை அச்சிட முயற்சிக்கும் ஏராளமான ப்ரோக்ராம்கள் இருக்கலாம் எனவே இந்த வழியில் ப்ரின்டர் ஒரு ரிசோர்ஸ் ஆகும் இது பல ப்ராஸஸ்களுக்கு இடையில் பகிரப்பட வேண்டும் பங்கிடும்போது இது திறமையாக இருக்க வேண்டும் என்பது போன்ற கேள்வியும் வருகிறது எடுத்துக்காட்டாக ஒரு ப்ராஸஸுக்கு ஒரு ரிசோர்ஸ்ஸிற்கான கோரிக்கை இருக்கும்போது மற்றவைகள் அதைப் பயன்படுத்துவதால் அது காத்திருக்கிறது என்ற நிலை இருக்கக் கூடாது எனவே அந்த வழியில் ப்ராஸஸ் ஸ்டார்விங் ஆகிறது இந்த வகை பகிரப்பட்ட ரிசோர்ஸ் சூழலில் ஏற்படக்கூடிய மற்றொரு நிலைமை டெட்லாக் பிரச்சனை எனவே அனைத்து ப்ராஸஸ்களும் சில ரிசோர்ஸ்கள் விடுவிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும் எனவே ப்ராஸஸ் 1 ஒரு ரிசோர்ஸிற்காகக் காத்திருக்கிறது அது வேறு ஒரு ப்ராஸஸால் விடுவிக்கப்பட வேண்டும் மேலும் ப்ராஸஸ் 2 ஒரு ரிசோர்ஸிற்காகக் காத்திருக்கிறது இது ப்ராஸஸ் ஒன்றின் மூலம் முடிக்கப்பட வேண்டும் இப்போது இந்த இரண்டு ப்ராஸஸ்களும் ஒரு லூப்பில் உள்ளன எனவே அவை தற்போது மற்றொரு ப்ராஸஸிடம் உள்ள ஒரு ரிசோர்ஸிற்காக காத்திருக்கின்றன இது மற்றொரு ரிசோர்ஸை தேடுகிறது அது ஒரு ரிசோர்ஸை வைத்திருக்கிறது ஆகவே இதுபோன்று எனக்கு 2 ரிசோர்ஸ்கள் R1 மற்றும் R2 இருந்தால் இது R1 ரிசோர்ஸ் இது மற்றொரு ரிசோர்ஸ் R2 ஆகும் எனவே ப்ராஸஸ் 1 தற்போது ரிசோர்ஸ் 1 ஐ கொண்டிருக்கிறது அது மேலும் ரிசோர்ஸ் 2 ஐக் கோருகிறது எனவே இது ரிசோர்ஸ் 1 ஐ வைத்திருக்கிறது ரிசோர்ஸ் 2 ஐக் கேட்கிறது இதேபோல் ப்ராஸஸ் 2 ரிசோர்ஸ் 2 ஐ வைத்திருக்கிறது இது ரிசோர்ஸ் 1 ஐக் கேட்கிறது எனவே இந்த சூழ்நிலையில் P1 மற்றும் P2 ஆகிய இரண்டு ப்ராஸஸ்களும் ஒரு டெட்லாக் சூழ்நிலையில் இருக்கின்றன ஏனென்றால் அவைகளில் எவற்றிற்க்கும் சரியான ரிசோர்ஸ் கிடைக்காததால் அவைகள் தொடர முடியாது மேலும் ரிசோர்ஸ்களைப் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏனெனில் P1 முடிவடையும் வரை அது R1 ஐ வெளியிடாது P2 முடிவடையும் வரை அது R2 ஐ வெளியிடாது ஆனால் P1 முடிவதற்கு P1 க்கு R2 தேவைப்படுகிறது P2 முடிவதற்கு R1 தேவை எனவே அந்த வழியில் ரிசோர்ஸ் ஷேரிங் என்பது மிக முக்கியமான பிரச்சனை எனவே டெட்லாக்குகள் பற்றிய அத்தியாயத்திற்குச் செல்லும்போது இது குறித்த முழு விவாதத்தையும் பார்ப்போம் இது தீர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நாம் காண்போம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பஃங்ஷன்களை வழங்க வேண்டும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பயனாளருக்கு ரிசோர்ஸ்களை வழங்க முயற்சிக்கும்போது ரிசோர்ஸ் ஷேரிங் திறமையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் சில நேரங்களில் ஒரு ப்ராஸஸ் நிறைய ரிசோர்ஸ்களைக் கொண்டிருக்கலாம் மேலும் ஏதோவொரு வகையில் அது தவறாக செயல்படக்கூடும் எனவே இது கணினியின் செயல்திறனை கணிசமாக பாதிக்கலாம் ஆகவே அந்த ப்ராஸஸ் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது போன்ற ப்ராஸஸ் நிறுத்தப்பட வேண்டும் இதனால் மற்ற ப்ராஸஸ்கள் தொடர எளிதாக இருக்கும் இப்போது பயனாளருக்கு உதவக்கூடிய OS சேவைகளின் மிக முக்கியமான ஒரு பகுதி பயனாளர் இன்டர்ஃபேஸ் அதாவது ஒரு பயனாளர் கணினியுடன் எவ்வாறு பேசுகிறார் கமேன்ட்களை எப்படிக் கொடுப்பது என்பது முதல் விஷயம் எனவே கிட்டத்தட்ட அனைத்து ஆப்பரேட்டிங் ஸிஸ்டங்களுக்கும் ஒரு பயனாளர் இன்டர்ஃபேஸ் உள்ளது இல்லையெனில் கணினியுடன் பேச வாய்ப்பில்லை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் எம்படட் ஒன்றாக வெளியில் இருந்து பயனாளருடன் எந்த தொடர்பும் இல்லாமல் உள்ள விஷயத்தை ஏற்றுக்கொள்வோம் எனவே இது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக எந்த கணினி அமைப்பும் சில பயனாளர் இன்டர்ஃபேஸைப் பெற்றுள்ளது இது வெவ்வேறு வழிகளில் இருக்கும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இன்டர்ஃபேஸின் மூலம் தகவல்களை பயனாளர் கமேன்ட்களிலிருந்து எடுக்கிறது பல்வேறு வகையான இன்டர்ஃபேஸ்களை வெவ்வேறு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் நீங்கள் காணலாம் அவற்றில் எளிமையானது கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அல்லது சி ஐ இன்டர்ஃபேஸ் இது டெக்ஸ்ட் கமேன்ட்களையும் அவற்றை உள்ளிடுவதற்கான ஒரு முறையையும் பயன்படுத்துகிறது எனவே கீபோர்டிலிருந்து சில கமேன்ட்களை குறிப்பிட்ட ஃபார்மட் மற்றும் குறிப்பிட்ட ஆப்ஷன்களில் டைப் செய்யலாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் கையேடு கமேன்ட்கள் என்னவென்று உங்களுக்குத் தெரிவிக்கும் யூனிக்ஸ் லினக்ஸ் Unix Linux போன்ற ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் உங்களுக்குத் தெரிந்திருந்தால் அவைகள் செட் ஆப் கமேன்ட்களை பெற்றிருக்கின்றன கமேன்ட்களையும் அவற்றுக்கான வரைக்கூறுகளையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக யூனிக்ஸ் அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட ஃபைலை நகலெடுப்பதற்கு CP ஃபைல் 1 ஃபைல் 2 என்று இந்த கமேன்டை நீங்கள் கொடுக்க வேண்டும் எனவே ஃபைல் 1 ஃபைல் 2 ல் நகலெடுக்கப்படும் எனவே பயனாளர் அந்த கமேன்ட்களை நினைவில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு ஃபைலை நீக்குவதற்கு rm என்ற கமேன்ட்டும் டைரக்டரியில் உள்ள ஃபைல்கள் என்ன என்பதைப் பார்க்க ls போன்ற கமேன்ட்டும் உள்ளது எனவே இவைகள் யாவையும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை பொறுத்தது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் முதல் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அல்லது ஆரம்ப ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமில் இந்த வகை கமேன்ட் லைனை பெற்றுள்ளோம் இந்த கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மற்றும் அவை போன்ற ஏராளமான ஆர்க்யுமென்ட்களை பெற்றுள்ளன இந்த ls கமேன்ட்க்கு பல ஆர்க்யுமென்ட்கள் உள்ளன நீங்கள் ls என்று கொடுத்தால் அது ஃபைல்களை பட்டியலிடும் நீங்கள் ls l என்று கொடுத்தால் அந்த ls என்பது நீண்ட பட்டியலைக் குறிக்கிறது எனவே ஃபைலின் உரிமையாளர் யார் ஃபைல் எப்போது உருவாக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட ஃபைலிற்கான கணினியின் வெவ்வேறு பயனாளர்களுக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் செய்ய என்ன அனுமதி உள்ளது அது ஒரு நீண்ட பட்டியலைக் கொடுக்கிறது மற்றும் அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக இந்த கமேன்ட்களில் ஒவ்வொன்றிற்கும் இதுபோன்ற பல ஆர்க்யுமென்ட்கள் உள்ளன அவை அனைத்தையும் நினைவில் கொள்வது மிகவும் கடினம் மேலும் நீங்கள் நிறைய பயிற்சி செய்தால் மட்டுமே அல்லது அந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஒரு மாஸ்டர் என்றால் மட்டுமே உங்களால் அதை செய்ய முடியும் இப்போது இன்றைய கணினி அமைப்பை நீங்கள் பார்த்தால் இந்த கமேன்ட் லைன் ஆர்க்யுமென்டை அடிப்படையாகக் கொண்ட ஒரு அமைப்பை நம்மால் பார்க்க முடியாது ஏனென்றால் பெரும்பாலும் நம்மிடம் இருப்பது ஒரு க்ராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் அல்லது GUI அடிப்படையிலான இன்டர்ஃபேஸ் அங்கே ஒரு விண்டோவை நீங்கள் காண்கிறீர்கள் அதில் நாம் நிறைய ஐகான்களைப் பெறுகிறோம் இந்த மவ்ஸ் மூலம் இதில் ஒரு குறிப்பிட்ட ஐகானைத் தேர்ந்தெடுக்கலாம் எனவே மெனுக்கள் வரும் பின்னர் மெனுக்களிலிருந்து நமக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்கலாம் எனவே கமேன்ட் லைன் ஆர்க்யுமென்டிற்கு அடுத்தபடியாக நமக்கு இந்த க்ராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸ் உள்ளது இந்த இன்டர்ஃபேஸ் ஒரு விண்டோ அமைப்பு ஆகும் IO டைரக்ட் செய்யப்படுவதற்கும் மெனுக்களில் இருந்து தேர்வு செய்வதற்கும் கீபோர்டிலிருந்து டெக்ஸ்டை உள்ளிடுவதற்கும் அதில் ஒரு பாயின்டிங் டிவைஸ் உள்ளது சில நேரங்களில் ஃபைலின் பெயர் அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றை உள்ளிட நாம் விரும்பினால் அது கீபோர்ட் வழியாக உள்ளிடப்படலாம் அல்லது பயனாளரிடமிருந்து தேவைப்படும் சில டேட்டா கீபோர்ட் வழியாக உள்ளிடப்படலாம் எனவே இங்கே கீபோர்ட் இன்டர்ஃபேஸ் உள்ளது CLI லும் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ் இருந்தது ஆனால் இங்கே GUI இன்டர்ஃபேஸில் உள்ள பயனாளர் சரியான கமேன்ட் ஃபார்மட் என்ன என்பதை நினைவில் கொள்ளவில்லை எனவே ஒரு சில மவ்ஸ் கிளிக் செய்வதன் மூலம் பயனாளர் சில முறை மவ்ஸை கிளிக் செய்வதன் மூலம் சில செயல்பாட்டை எக்ஸிக்யுட் செய்ய முடியும் மற்றும் பேட்ச் இன்டர்ஃபேஸ்ஸூம் உள்ளது இங்கே கமேன்ட்களும் அந்த கமேன்ட்களை கட்டுப்படுத்துவதற்கான டைரக்டிவ்களும் 2 ஃபைல்களாக உள்ளீடு செய்யப்பட்டு அந்த ஃபைல்கள் எக்ஸிக்யுட் ஆகின்றன எனவே பேட்ச் என்பது எக்ஸிக்யுட் செய்யப்பட வேண்டிய கமேன்ட்களை கொடுக்கும் எனவே குறிப்பிட்ட ஃபைல்கள் அல்லது ப்ரோக்ராம்கள் போன்றவற்றில் 10 வெவ்வேறு செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவே ஒரு ஃபைலில் அந்த 10 கமேன்ட்களை எழுதி பின்னர் இந்த ஃபைலில் இருந்து ஒன்றன்பின் ஒன்றாக கமேன்ட்களை எக்ஸிக்யுட் செய்யுமாறு கணினியிடம் கூறுகிறோம் எனவே இது ஒரு பேட்ச் இன்டர்ஃபேஸ் என்று அழைக்கப்படுகிறது முந்தைய கணினி அமைப்புகளில் இது மிகவும் பொதுவானதாக இருந்தது என்ன நடக்கிறது என்றால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் செய்வதற்கு அவை நிறைய நேரம் எடுக்கும் உதாரணமாக 50 பயனாளர்கள் தங்கள் வேலைகளை எக்ஸிக்யூஷனுக்கு வழங்கியிருக்கலாம் மாணவர்களின் முன்னுரிமை மிகக் குறைவாக இருப்பதால் அவை இரவில் மட்டுமே இயக்கப்படுகின்றன பகல்நேரத்தில் இன்னும் சில ஆராய்ச்சி சிக்கல்கள் தீர்க்கப்படுகின்றன எனவே இரவில் அந்த பேட்ச் ஃபைல்கள் செயல்படுத்தப்படுகின்றன மறுநாள் காலையில் வெளியீட்டைப் பெறுவீர்கள் எனவே இந்த வகை பேட்ச் இன்டர்ஃபேஸை நாம் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக பே ரோல் ப்ராஸஸ்ஸிங் சம்பளப்பட்டியல் ப்ராஸஸ்ஸிங் வேலை ஆஃப்லைனில் செய்யப்படலாம் அதாவது அலுவலக நேரத்திற்குப் பிறகு இது செய்யப்படுகிறது என்ற பொருளில் ஊதிய மென்பொருள் இயங்குகிறது மற்றும் அனைத்து ஊதிய டேட்டா அடிப்படையையும் புதுப்பிக்கலாம் அல்லது கணினியின் பேக்கப் எடுக்கலாம் அது ஒரு பேக்கப் பின்னணி வேலை அது சில குறிப்பிட்ட இடைவெளியில் இரவில் சில நேரங்களில் இயங்கக்கூடும் அது சில பேட்ச் கமேன்ட்களையும் பயன்படுத்துகிறது எனவே அந்த பேக்கபை எவ்வாறு எடுப்பது எனவே அந்த கமேன்ட்களை ஒரு ஃபைலில் வைக்கலாம் பின்னர் அந்த ஃபைல் ரன் செய்யப்பட்டு ஒரு பேட்ச்சில் பேக்கப் எடுக்கப்படும் எனவே இந்த வழியில் நாம் பேட்ச் இன்டர்ஃபேஸை வைத்திருக்க முடியும் அங்கு எக்ஸிக்யுட் செய்யப்பட வேண்டிய அனைத்து கமேன்ட்களையும் கொண்ட ஒரு பேட்ச் ஃபைல் உள்ளது சில கணினி அமைப்புகள் இந்த இரண்டு அல்லது மூன்று வேரியேஷன்களை வழங்குகின்றன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பயனாளருக்கு வழங்கப்படும் மற்றொரு சேவையாகும் ஏனெனில் இது பயனாளரால் செய்யக்கூடிய மிக அடிப்படையான விஷயம் எனவே கணினி ஒரு ப்ரோக்ராமை நினைவகத்தில் லோட் செய்ய வேண்டும் ப்ரோக்ராமை ரன் செய்ய வேண்டும் எக்ஸிக்யுஷனின் முடிவில் சாதாரணமாகவோ அல்லது அசாதாரணமாகவோ பிழைகளை குறிக்க வேண்டும் பயனாளர் ஒரு ப்ரோக்ராமை ரன் செய்வதற்கு பயனாளருக்கு இந்த வசதிகள் வழங்கப்பட வேண்டும் இப்போது ஒரு ப்ரோக்ராமை எவ்வாறு இயக்குவது எனவே ஒரு ஃபைலை நாம் கம்ஃபைல் செய்யும்போது இது இரண்டாம் நிலை சேமிப்பகத்தில் உள்ளது ஆனால் ப்ராஸஸர் முக்கிய நினைவகத்துடன் மட்டுமே பேச முடியும் என்பதை நாம் அறிவோம் எனவே ப்ரோக்ராம் இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து பிரதான நினைவகத்தில் லோட் செய்யப்பட வேண்டும் பின்னர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யுஷன் தொடங்கப்பட வேண்டும் இப்போது ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்தபின் ப்ரோக்ராம் சிறிது நேரத்தில் முடிந்துவிடலாம் இது சாதாரணமாக நிறுத்தப்படும் அல்லது ஏதேனும் பிழை ஏற்பட்டிருக்கலாம் அந்த விஷயத்தில் ப்ரோக்ராம் அசாதாரணமாக வெளிவரும் என்பதை குறிப்பிட பயனாளருக்கு எரர் கோட் தரப்படும் எனவே ப்ரோக்ராம் எக்ஸிக்யுஷனில் என்ன சிக்கல் இருந்தது என்பதை அந்த பயனாளர் புரிந்து கொள்ள முடியும் இது மற்றொரு விஷயம் பின்னர் IO செயல்படும் எந்தவொரு ரன்னிங் ப்ரோகிராமுக்கும் சில உள்ளீடு வெளியீடு தேவைப்படலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு இருபடி சமன்பாட்டின் ரூட்களைத் தீர்க்கிறீர்கள் என்றால் இந்த A B மற்றும் C இன் கோ எஃபிஷியன்ட்களின் மதிப்புகளை கொடுக்க வேண்டும் அது பயனாளரிடமிருந்து வருகிறது அது ஒரு கீபோர்ட் மூலம் வழங்கப்படலாம் அது ஒரு IO டிவைஸ் அல்லது அது சில ஃபைல் மூலம் இருக்கலாம் ஒரு ஃபைலில் மதிப்புகள் எழுதப்படிருக்கலாம் மற்றும் அங்கிருந்து மதிப்புகள் எக்ஸிக்யுட் செய்ய எடுக்கப்படுகின்றன எனவே இந்த வழியில் ரன்னிங் ப்ரோகிராமுக்கு உள்ளீட்டு வெளியீடு தேவைப்படலாம் இது ஃபைல் அல்லது IO டிவைஸ் மூலம் வழங்கப்பட வேண்டும் அடுத்து ஃபைல் ஸிஸ்டம் கையாளுதல் எனவே இது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமால் வழங்கப்பட வேண்டிய மற்றொரு முக்கியமான வசதி ப்ரோகிராம்கள் ஃபைல்களை ரீட் ரைட் செய்ய வேண்டும் டைரக்டரிகளை உருவாக்க மற்றும் அழிக்க வேண்டும் அவற்றைத் தேட வேண்டும் ஃபைல் தகவல் மற்றும் அனுமதி நிர்வாகத்தை பட்டியலிட வேண்டும் எனவே இவை ஃபைல் நிர்வாகத்திற்கு நமக்குத் தேவைப்படக்கூடிய செயல்பாடுகள் உதாரணமாக எல்லா ஃபைல்களும் சில டைரக்டரி கட்டமைப்பில் ஒழுங்கமைக்கப்படலாம் தொடர்புடைய ஃபைல்கள் ஒரே டைரக்டரியில் வைக்கப்படுகின்றன எனவே ஒரு பயனாளருக்கு ஃபைல் உண்மையில் எங்கே இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்வது எளிது அந்த வகையில் பயனாளர் சில புதிய டைரக்டரிகள் மற்றும் அந்த டைரக்டரிக்குள் துணை டைரக்டரிகளை உருவாக்க விரும்பலாம் அவர்கள் சில ஃபைல்களை உருவாக்க விரும்பலாம் அவர்களால் ஃபைலை நீக்க டைரக்டரியை நீக்க டைரக்டரியை தேட அதில் இருக்கும் ஃபைல்களை பட்டியலிட முடிய வேண்டும் எனவே அந்தத் தகவல் அச்சிடப்பட வேண்டியிருக்கலாம் அதன் அனுமதி என்ன ஒரேயொரு பயனாளர் அமைப்பில் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் எல்லா ஃபைல்களும் ஒரே பயனாளரின் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆனால் ஒரு மல்டி பயனாளர் அமைப்பில் வெவ்வேறு பயனாளர்களிடமிருந்து ஃபைல்கள் உள்ளன எனவே அவை கலக்கப்படக்கூடாது மேலும் ஒரு பயனாளருக்கு மற்ற பயனாளர்களின் ப்ரோகிராம்கள் அல்லது பிற பயனாளர்களின் ஃபைல்களுக்கு கட்டுப்பாடற்ற அணுகல் இருக்கக்கூடாது இப்போது சில நேரங்களில் அனைவருக்கும் நாம் அணுகலை வழங்க வேண்டிய தேவை இருக்கும் மேலும் அந்த அணுகல் முறையும் மாறுபடும் எடுத்துக்காட்டாக ஒரு மாணவர் பதிவேட்டை ஒரு மாணவர் பார்க்க முடியலாம் ஆனால் அது மாணவரால் மாற்றப்பட முடியாமல் இருக்கலாம் இதேபோல் ஒரு மாணவர் பதிவேட்டை பார்க்கவும் மற்றும் மாற்றியமைக்கவும் ஒரு ஆசிரியரால் முடியலாம் எனவே நம்மிடம் உள்ள பயனாளர் சமூகத்தைப் பொறுத்து அது நிகழலாம் எனவே இந்த ஃபைல் அனுமதி மேலாண்மை செய்யப்பட வேண்டும் எனவே இந்த வகை வசதிகள் வழங்கப்பட வேண்டும் அடுத்து தகவல்தொடர்புகள் எனவே ப்ராஸஸ்கள் ஒரே கணினியில் அல்லது நெட்வொர்க்கில் உள்ள கணினிகளுக்கு இடையில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் எனவே ப்ராஸஸ்கள் அல்லது கணினியின் பயனாளர்களுக்கு மற்றொரு அடிப்படை வசதி வழங்கப்பட வேண்டும் ஒரு பயனாளராக ஒரு ப்ரோகிராமை உருவாக்குகிறோம் ஆனால் அந்த ப்ரோகிராம் தனிபட்டதல்ல இது கணினியில் வேறு சில ப்ரோகிராம்களுடன் பேச வேண்டியிருக்கலாம் சில வேரியபில் மதிப்புகள் மற்றொரு ப்ரோகிராமால் கணக்கிடப்படலாம் மற்றும் அந்த மதிப்புகள் மற்றும் வேரியபில்கள் எனது ப்ரோகிராமில் தேவைப்படலாம் அல்லது இது நேர்மாறாகவும் இருக்கலாம் எனது ப்ரோகிராமில் கணக்கிடப்படும் ஏதாவது மற்ற ப்ரோகிராமில் தேவைப்படலாம் எனவே இந்த இரண்டு ப்ரோகிராம்களும் ஒன்றுக்கொன்று பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் சில தகவல் பரிமாற்றம் இருக்க வேண்டும் மேலும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அதைச் செய்வதற்கான வசதியை வழங்க வேண்டும் நான் இப்போது கூறியது போல ஒரு பயனாளரின் டேட்டாவை மற்ற பயனாளர் அணுகக்கூடாது பல பயனாளர் அமைப்பில் அந்த டேட்டா மற்ற பயனாளருக்கு கிடைக்கக்கூடாது ஆனால் இந்த விஷயத்தில் நாம் அதற்கு நேர்மாறாகவே சொல்கிறோம் ஒரு பயனாளரால் உருவாக்கப்பட்டது மற்றொரு பயனாளருக்கு தெரியும் என்று நாம் சொல்கிறோம் எனவே அந்த வசதியைக் கொண்டிருக்க வேண்டும் அதே நேரத்தில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எனவே தகவல் பரிமாற்றத்திற்கான இந்த அனுமதி மிகவும் முக்கியமானது மேலும் இந்த முழு விஷயமும் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதும் முக்கியமானது இந்த தகவல்தொடர்பு என்பது முக்கியமான வசதி இது உரிய கவனத்துடன் வழங்கப்பட வேண்டும் தகவல்தொடர்புகள் பகிரப்பட்ட நினைவகம் வழியாகவோ அல்லது செய்தி அனுப்புவதன் மூலமாகவோ இருக்கலாம் எனவே பொதுவாக நாம் செய்வது முக்கிய நினைவகத்தின் ஒரு பகுதியை பகிரப்பட வேண்டிய நினைவகமாக குறிப்பது ஆகும் எனவே வெவ்வேறு ப்ராஸஸ்களால் அந்த நினைவகத்தை ரீட் அல்லது ரைட் செய்ய முடியும் அதுதான் பகிரப்பட்ட நினைவக அணுகல் அது வழங்கப்படலாம் அல்லது அங்கே மெஸேஜ் பாஸிங் இருக்கலாம் ஒரு ப்ராஸஸ் மற்றொரு ப்ராஸஸுக்கு ஒரு செய்தியை அனுப்பலாம் இவ்வழியாக செய்தி பரிமாற்றம் நடைபெறலாம் இந்த பரிமாற்றம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமால் கவனிக்கப்படுவதால் ஒரு ப்ராஸஸிலிருந்து மற்றொரு ப்ராஸஸுக்கு தகவல் செல்லும் அடுத்து பிழையைக் கண்டறிதல் ஒரு ப்ரோகிராம் செயல்பாட்டில் இருக்கும்போது சாத்தியமான பிழையைப் பற்றி OS தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும் ஒரு ப்ரோகிராம் அவ்வாறு எக்ஸிக்யுட் செய்யப்படுவதற்கு முன்பு ப்ரோகிராம் ஏதேனும் பிழையை ஏற்படுத்துமா இல்லையா என்பது தெரியாது எடுத்துக்காட்டாக எனது ப்ரோகிராமில் ஒரு வகுத்தல் செயல்பாடு இருக்கலாம் Z X by Y Y இன் மதிப்பு 0 க்கு சமமாக மாறி டிவைட் பை 0 பிழைக்கு வழிவகுக்கிறதா என்பது Y இன் மதிப்பு கணக்கிடப்படும் வரை தெரியாது எனவே பெரும்பாலான பிழைகளை நிலையான முறையில் கணிப்பது கடினம் எனவே ப்ரோகிராம் அல்லது ப்ராஸஸ் இயங்கும் போது மட்டுமே இந்த வகை பிழைகள் ஏற்படலாம் எனவே ஸிபியு மெமரி வன்பொருள் IO சாதனங்கள் அல்லது பயனாளர் ப்ரோகிராம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய இந்த சாத்தியமான பிழைகள் குறித்து ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும் நான் எடுத்துக்காெண்ட உதாரணம் பயனாளர் ப்ரோகிராமில் உள்ளது அல்லது அது நினைவகத்தில் இருக்கலாம் அதில் சில லோக்கேஷன்கள் தவறாக இருக்கலாம் அதனால் அந்த வழியில் அது ஒரு பிரச்சனையாக மாறும் அல்லது ஸிபியுவில் சில தவறுகளும் ஏற்படலாம் எனவே ப்ரோகிராம் எக்ஸிக்யுஷனின் போது சில சிக்கல்கள் இருக்கலாம் IO சாதனங்களான ப்ரின்டர்களும் திடீரென வேலை செய்வதை நிறுத்துகின்றன எனவே அந்த வழியில் சில பிழைகள் இருக்கலாம் எனவே இந்த சாதனங்கள் அனுப்பும் எரர் கோட் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமால் அடையாளம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அத்தகைய பிழை ஏற்பட்டதை பயனாளருக்கு தெரிவிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு வகை பிழைக்கும் OS சரியான மற்றும் நிலையான கம்ப்யூட்டிங்கை உறுதிப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில பிழைகள் நிலையற்றவை நீங்கள் சிறிது நேரம் கழித்து முயற்சித்தால் அந்த பிழை இருக்காது எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் வடிவமைப்பாளர் ஒரு குறிப்பிட்ட வகை பிழைகள் ஏற்பட்டால் பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் செயல்படுத்துவேன் என்று முடிவு செய்யலாம் ஆகவே கம்ப்யூட்டிங் நன்றாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமால் எடுக்கப்படுகிறது அங்கு அது பிழையை கவனித்துக்கொள்கிறது டீபக்கிங் வசதியை வழங்குவது மற்றொரு முக்கியமான விஷயம் ஒரு ப்ரோகிராமை நம்மால் டீபக் செய்ய முடியவேண்டும் ஆகவே ஒரு ப்ரோகிராம் நன்றாக வேலை செய்கிறதென்றால் அது நல்லது ஆனால் பொதுவாக ஒரு ப்ரோகிராம் செயல்பட பல்வேறு வழிகளைக் கொண்டிருக்கலாம் எனவே டெஸ்டிங் செய்யும் போது இது சாத்தியமில்லை எனவே ப்ரோகிராம் அதன் வாழ்நாளில் பின்பற்றக்கூடிய அனைத்து வகையான எக்ஸிக்யுஷன் வரிசைகளையும் சரிபார்க்க முடியாது இப்போது ப்ரோகிராம் எக்ஸிக்யுட் ஆகும்போது சில பிழை ஏற்படலாம் எடுத்துக்காட்டாக ஒரு தொலைபேசி பரிமாற்றம் இயங்கினால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அது ஒரு பிழையை உருவாக்கக்கூடும் எனவே அந்த வழியில் அந்த பிழைகளை நிலையான முறையில் கண்டுபிடிப்பது கடினம் எனவே பரிமாற்றம் செயல்படாதபோது அந்த பிழைகளை கண்டுபிடிப்பது கடினம் எனவே நாம் அந்த சிக்கலை டீபக் செய்ய முடிய வேண்டும் எனவே அந்த டீபக்கிங் மிக முக்கியமான விஷயம் எனவே ஒரு ப்ரோகிராம் அல்லது ப்ராஸஸ் உருவாக்கக்கூடிய லாஜிக்கல் பிழைகள் இந்த டீபக்கிங் வசதிகளால் சரிபார்க்கப்படுகின்றன எனவே ஸிபியு நினைவகத்தின் உள்ளடக்கத்தைப் பற்றி மெமரி லொக்கேஷன் மற்றும் அனைத்தும் பற்றிய போதுமான தகவல்களை வழங்குவதன் மூலம் இது உங்களுக்கு உதவக்கூடும் எதன் காரணமாக ஏற்பட்ட சிரமத்தால் இந்த தோல்வி நடந்தது என்று அங்கிருந்து பயனாளர் என்ன பிரச்சனை என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே இந்த டீபக்கிங் வசதிகள் மற்றொரு முக்கியமான விஷயமாகும் மேலும் ப்ராேகிராம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் டீபக்கிங்கிற்கு போதுமான தகவல்களை வழங்காவிட்டால் அல்லது போதுமான வசதியை அளிக்காவிட்டால் டீபக்கிங் செயல்பாட்டைச் செய்வது பயனாளருக்கு மிகவும் கடினம் பின்னர் ரிசோர்ஸ் அலோகேஷன் பல பயனாளர்கள் அல்லது பல வேலைகள் ஒரே நேரத்தில் இயங்கலாம் ரிசோர்ஸ்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் எனவே இந்த வழியில் இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் சிக்கல் நமக்கு இருக்கிறது மற்றும் ஸிபியு சைக்கிள் போன்ற பல்வேறு வகையான ரிசோர்ஸ்கள் உள்ளன ஸிபியு தானே ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்வதற்கு தேவையான ஒரு ரிசோர்ஸ் ஆகிறது அதற்கு ஸிபியு வழங்கப்பட வேண்டும் எனவே ஒரு ப்ராஸஸுக்கு எவ்வளவு நேரம் ஸிபியு வழங்கப்படுகிறது என்பதை பொறுத்து அந்த நேரம் போதுமானதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் எனவே கணினி ஒரு ரவுண்ட் ராபின் வழியில் ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்யும் என்று ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பாளர் கருதலாம் அது ஒரு ப்ரோக்ராமை சிறிது நேரம் எக்ஸிக்யுட் செய்யும் ஒரு ப்ரோக்ராமை 2 வினாடிகள் எக்ஸிக்யுட் செய்யலாம் பின்னர் மற்றொரு ப்ராஸஸுக்கு அல்லது ஒரு ப்ரோக்ராமுக்கு தரப்படலாம் அதுவும் 2 விநாடிகளுக்கு சமமாக இருக்கும் பின்னர் மூன்றாவது ப்ராஸஸுக்கு செல்கிறது இவ்வாறு கணினியில் உள்ள அனைத்து ப்ராஸஸ்களும் ஒரு ரவுண்ட் ராபின் பாணியில் செல்கிறது எனவே அந்த வழி ஒரு ஸிபியு சைக்கிள் ஒதுக்கீடு ஆகும் அது நம்மிடம் உள்ள ஒரு ரிசோர்ஸ் ஆகும் முக்கிய நினைவகம் வரையறுக்கப்பட்டதாகும் எனவே வெவ்வேறு ப்ராஸஸ்கள் எக்ஸிக்யூட் ஆவதற்கு குறிப்பிட்ட அளவு நினைவகம் அவைகளுக்கு தேவைப்படுகிறது இதனால் முக்கிய நினைவகம் அதை வழங்க வேண்டும் இந்த ஃபைல் ஸ்டோரேஜில் ஃபைல்களை எங்கு எவ்வளவு சேமிக்க வேண்டும் பல ப்ராஸஸ்களுக்கு டிஸ்க் ஸ்பேஸும் பிரிக்கப்பட்டு பகிரப்படுகிறது எனவே இந்த டிஸ்க் ஸ்டோரேஜில் வெவ்வேறு ப்ராஸஸ்களுக்கு எவ்வாறு வழங்கப்படுகிறது அவை எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன பின்னர் கொடுக்கப்பட்டுள்ள IO சாதனங்கள் எந்த பயனாளர்கள் எவ்வளவு எந்த வகையான கணினி ரிசோர்ஸ்களைப் பயன்படுத்துகிறார்கள் என்பதைக் கண்காணிக்க கணக்கியல் முக்கியம் எனவே பொதுவாக நாம் ஒரு கல்வி நிறுவனத்தில் பணிபுரியும் போது கணினியால் நாம் செய்யும் கணக்கீட்டிற்கு பணம் செலுத்துவதில்லை ஆனால் ஒரு வணிக நிறுவனத்தில் அதற்காக நாம் பணம் செலுத்த வேண்டும் அந்த கட்டணம் நிச்சயமாக ப்ராஸஸால் பயன்படுத்தப்படும் ஸிபியு நேரம் டிஸ்க் ஸ்பேஸில் பயன்படுத்தப்படும் நினைவகம் கணினியில் உள்ள ஒவ்வொரு ரிசோர்ஸ்களும் அது ப்ராஸஸால் எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் பாெறுத்தது எனவே இது கணினியின் பயனாளரிடமிருந்து நாம் பெற வேண்டிய ஒட்டுமொத்த கட்டணத்தை தீர்மானிக்கும் எனவே அந்த வகையில் கணக்கியல் தகவல் மிகவும் முக்கியமானது எனவே இந்த கணக்கியல் சரியாக செய்யப்படும் சில நுட்பங்களை நாம் வழங்க வேண்டும் மேலும் பல ப்ராஸஸர்கள் இயங்குகின்றன என்பதையும் இந்த நேர மதிப்புகள் மிகச் சிறியவை என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் உதவியின்றி அது எவ்வளவு நினைவகத்தைப் பயன்படுத்தியது எவ்வளவு டிஸ்க் வைத்திருக்கிறது ப்ராஸஸ் எவ்வளவு ஸிபியு நேரம் பயன்படுத்தியது என்பதற்கான சரியான மதிப்புகள் என்ன என்பதை கூறுவது சாத்தியமில்லை எனவே இதனை கைமுறையாக செய்வது மிகவும் கடினம் பெரும்பாலும் வழங்கப்படும் மற்றொரு சேவை பாதுகாப்பு ஆகும் குறிப்பாகமல்டி யுஸர் ஸிஸ்டம் அல்லது நெட்வொர்க் கணினி அமைப்பில் இது உண்மை ஆகும் எனவே ஒரு பயனாளரின் தகவல்களை கணினியுடன் தொடர்புடைய பிற பயனாளர்கள் அல்லது பிற கணினிகள் அணுகுவதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே கணினி ரிசோர்ஸ்களுக்கான அனைத்து அணுகல்களும் கட்டுப்படுத்தப்படுவதை உறுதிசெய்ய பாதுகாப்பு இருக்க வேண்டும் இரண்டு ப்ராஸஸ்கள் ஒரு குறிப்பிட்ட பகிரப்பட்ட வேரியபிலை மாற்ற அனுமதிக்கப்படுவதில்லை எடுத்துக்காட்டாக இது ஒரு ப்ரின்டராக இருந்தால் இரண்டு ப்ராஸஸ்களுக்கு ஒரே நேரத்தில் ப்ரின்டரின் அணுகல் வழங்கப்பட்டால் கோடுகள் அனைத்தும் ப்ரின்டரில் தாறுமாறாகக் கலக்கும் எனவே அதுதான் பாதுகாப்பு ஒரு கட்டத்தில் ஒரு ப்ராஸஸுக்கு மட்டுமே ரிசோர்ஸ் வழங்கப்பட வேண்டும் எனவே கணினி வளங்களின் அணுகல் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் வெளியாட்களிடமிருந்து கணினியின் வேலிட் பயனாளர்கள் மட்டும் என்ற பயனாளர் அங்கீகாரம் தேவை என்பதை பாதுகாப்பு உறுதி செய்யும் பொதுவாக எல்லா கணினிகளிலும் லாக் இன் மற்றும் பாஸ்வேர்ட் கிடைத்துள்ளது எனவே அந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் மதிப்புகளைப் பயன்படுத்தி அது ஒரு குறிப்பிட்ட பயனாளருக்கு மட்டுமே வேலிட் ஆகுமாறு பயன்பாட்டை நீட்டிக்கலாம் இது தவறான அணுகல் முயற்சிகளிலிருந்து வெளிப்புற IO சாதனங்களை பாதுகாக்கிறது யாரோ IO சாதனத்தை அணுக முயற்சிக்கிறார்கள் அது அங்கீகரிக்கப்படும் வரை அது அனுமதிக்கப்படமாட்டாது எனவே அந்த வகையில் பாதுகாப்பு இன்று ஒரு முக்கியமான பிரச்சனையாகிறது மற்றும் பயனாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வசதிகளை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்க வேண்டும்